அடுத்த தலைப்பில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி தொடங்கப் போகிறோம் முதலில் நாம் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபார்மர் இன் கீழ் உட்படுத்தப்படும் தலைப்புகள் பற்றி இன்று பேசுவோம் நான் பேச போவது பயன்பாடுகள் அதேபோல் சுருக்கம் ஆகிய இரண்டின் அடிப்படையில்உள்ள வகைகள் மற்றும் சிங்கிள் பேஸ் மற்றும் திரி பேஸ் இவை நாம் பேசும் பல்வேறு வகைகள் எனவே இந்த செயல்பாட்டில் நாம் பயன்பாடுகளைப்பற்றியும்பேசுவோம் எனவே பயன்பாடுகளைப் பற்றியும் பேசுவோம் பின்னர் ஒரு மின்மாற்றிக்கானடிரான்ஸ்ஃபார்மர்கான EMF சமன்பாட்டைப் பற்றி பேசுவோம் EMF சமன்பாட்டைப் பற்றிப் பேசிய பிறகுநம்மிடம் ஏன் V1V2N2N2 உள்ளது என்பது தெளிவாகிவிடும் மின்னழுத்தம் வோல்டேஜ் மற்றும்கரண்ட் உறவுகள் பற்றி பேசுவோம் எனவே நாம் பேசவிருக்கும் அடுத்த விஷயம் மின்னழுத்தம் வோல்டேஜ் மற்றும்கரண்ட்உறவுகள் இதற்குப் பிறகு ஐடியல் மற்றும் ஐடியல் அற்ற மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் பின்னர் பேஸர் வரைபடம் பற்றி பேசுவோம் இது ஒரு வரிசை இதற்குப் பிறகு நாம் மேலும் என்ன விவாதிப்போம் என்று கவலைப்படுவோம் எனவே நான் அதன்பிறகு ஐடியல் மற்றும் ஐடியல் அற்ற மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் பற்றி முடிக்கிறேன் இது நம்மை சமமான சுற்றுக்கு சர்க்யூட்டுக்கு மற்றும் அதற்கு அடுத்தும் அழைத்துச் செல்லும் ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய பயன்பாடு மின்னழுத்தங்களை வோல்டேஜ்களை அதிகரிப்பதும் மற்றும் குறைப்பதும் ஆகும் இது பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்த்திலும் விநியோகத்திலும் பயன்படுத்தப்படும் எனவே சாதாரணமாக உருவாக்கப்படும் மின்னழுத்தம் வோல்டேஜ்நிலையை நாம் பார்த்தால் பொதுவாக 11 முதல் 30 KV வரை இருக்கும் உண்மையில் நான் 15 முதல் 30 KV என்று சொல்லவேண்டும் ஸ்லாட்டுக்குள் வைக்கப்படும் முறுக்குகளைச் சுற்றி நான் வைக்க வேண்டிய காப்புக்கள்இன்சுலேஷன் தான் வரம்பு எனவே நான் இயந்திரத்திற்குள் ஸ்லாட்டு களைக் கொண்டிருக்கும்போது மற்றும் நான் கடத்திகளை உள்ளே வைக்கிறேன் கடத்திக்கு மிகப் பெரிய மின்னழுத்தம்வோல்டேஜ் இருந்தால் அதையும் நான் ஸ்லாட்டுக்கு எதிராக இன்சுலலேட் செய்யவேண்டும் ஆகவே நான் அதிக மற்றும் அதிக வோல்டேஜ்களுக்குமின்னழுத்தங்களுக்குச் சென்றால் இன்சுலேஷன் தடிமனாக தடிமனாகவும் மாறும் இதுநிச்சயமாக மிகப் பெரிய மின்னழுத்தங்களைக்வோல்டேஜ் களை கொண்டிருப்பதைத் தடுக்கிறது ஏனெனில் இன்சுலேஷன் தடைசெய்யப்பட்ட தடிமனாக மாறும் என்பதால் அதை ஸ்லாட்டுகளுக்குள் சரியாக வைக்க முடியாது அதுதான் நாம் பொதுவாக 30 KV க்கு குறைவாக எந்த விகிதத்திலும் மட்டுப்படுத்தப்பட்டதற்கான காரணம் ஆனால் நான் 30 KV இல் பவரை கடத்த முயற்சித்தால் மின்னோட்டம் கரண்ட்மிக அதிகமாக இருக்கும் அதாவது இதன் காரணமாக நான் மின்னழுத்தத்தைவோல்டேஜ் ஐ அதிகரிக்க வேண்டும் அதனால் என்னால் மிகப் பெரிய அளவிலான பவரைக் கடத்தினாலும் மின்னோட்டத்தைகரண்ட்டை வரம்பிற்குள் வைத்திருக்க முடியும் எனவே டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி பரிமாற்றத் திறன் பற்றி நாம் பேசும்போது எங்கள் பவர் கிரிட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் ஜெனரேஷன் கெபாசிட்டி இப்போது 210 GW ஆகும் ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படும் அனைத்து புதுப்பிக்கத்தக்கவையும் இதில் அடங்கவில்லை எனவே 210 GW பவர் எப்போதும் நாடு முழுவதும் பரவுகிறது எனவே இதை குறைந்த மின்னழுத்தவோல்டேஜ் மட்டத்தில் கடத்துவதைப் பற்றி நீங்கள் நினைத்தால் அது கற்பனை செய்யமுடியாத அளவிற்கு பெரிய மின்னோட்டமாக கரண்ட்டாக இருக்கப் போகிறது இது பொதுவாக மின்னழுத்தங்களை வோல்டேஜ் களை நாம் அதிகரிக்க ஒரு காரணம் எனவே நான் சொல்லும் முதல் பயன்பாடு பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்த்திற்கு முடுக்கிவிடுவதாகும் மறுபுறம் நான் விநியோகத்திற்கு அதை குறைக்க வேண்டும் பெரும்பாலும் இவை இரண்டும் 3 பேஸில் செய்யப்படுகின்றன 1 பேஸில் அல்ல வீட்டுக்குறிய மட்டத்தில் செய்யும் விநியோகம் மட்டுமே ஒற்றைபேஸ் கட்டமைப்பாக செய்யப்படுகிறது மேலும் எந்தவொரு தொழில்துறை பயன்பாட்டிற்கும் கடத்தப்படும் பெரும்பாலான பவர் 3 பேஸில் உள்ளது ஒரே விதிவிலக்கு ஒரு புறநகர் ரயில் அமைப்பு மட்டுமே பொதுவாக நீங்கள் பாம்பேயைப் பார்த்தால் அல்லது அந்த விஷயத்திற்காக சென்னையைப் பார்த்தால் மிகவும் பழைய புறநகர் ரயில் அமைப்பு என்னவென்றால் ஒரு நகரத்தில் இருக்கும் ஒரு நிலையத்திலிருந்தோ அல்லது ஒரு வட்டாரத்திலிருந்தோ மக்களை மற்றொரு வட்டாரத்திற்கு அழைத்துச் செல்லும் பெரும்பாலானவை இது ஒற்றை பேஸில் உள்ளது இது மூன்று பேஸில் இல்லை இருப்பினும் பவர் திறன் மிகவும் அதிகமாக உள்ளது இது பொதுவாக 25 KV ஆகும் அங்கு அனுப்பப்படுவது 25 KV பின்னர் அது மின்சார இயந்திரம் என்று அழைக்கப்படும் ரயில்வே காருக்குள் இறங்குகிறது மேலும் ஒரு திருத்தி ரெக்டிஃபயர் அமர்ந்திருக்கிறது அது அதனை DC யாக மாற்றுகிறது மற்றும் DC மோட்டார்கள் மூலம் DC சீரிஸ் மோட்டார் எலக்ட்ரிக்வாகனத்தை டிரைவ் செய்கிறது அதுதான் பாம்பேயில் செய்யப்படுகிறது பழைய அமைப்பு புதிதாக AC க்கு சில ஒருங்கிணைப்பு உள்ளது எடுத்துக்காட்டாக பாம்பேயில் மேற்கு ரயில் பாதையைப் பார்த்தால் அதில் பெரும்பாலானவை இப்போது ACயாகமாற்றப்பட்டுள்ளது அதேசமயம் பாம்பேயில் மத்திய ரயில் பாதையைப் பார்த்தால் அது பெரும்பாலும் DC யாக இருக்கும் எனவே டிரான்ஸ்மிட்டட் AC DC ஆக மாற்றப்படுகிறது மற்றும் DC மோட்டார் வாகனத்தை ஓட்டுகிறது அதாவது DC என்னவென்றுசொல்கிறேன் என்றால் அதாவது டிரைவ் ரயில் என்பது DC டிரைவ் ரயில் ஆகும் இந்த குறிப்பிட்ட ரயில்வே மின்மயமாக்கல் ஒற்றை பேஸ் ACயின் உதவியுடன் செய்யப்படுகிறது ஏனெனில் திரும்பும் பாதை இல்லை திரும்பும் கடத்தி இல்லை மற்றும் ரயில் திரும்பும் கடத்தியாக செயல்படுகிறது பொதுவாக இது போன்ற ஒரு மேல்நிலை பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்க் கோடு இருக்கும் மேலும் U வடிவ கடத்தி ரயிலில் இருந்து தொடுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது உண்மையில் ரயில்ஆகும் இவை சக்கரங்கள் நான் அதைக் குறிக்க ஒரு வரைபடத்தை தன்னிச்சையாக வரைகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயம் பொதுவாக பாண்டோகிராஃப் என்று அழைக்கப்படுகிறது பாண்டோகிராஃப் அடிப்படையில் ஒரு துலக்கப்பட்ட வகையான ஏற்பாடாகும் இது உண்மையில் ஒரு தடிமனான கடத்தி பொருளால் ஆனது இது சில பிளாஸ்டிக் பேக்கலைட் மற்றும் பலவற்றால் காப்பிடப்படுகிறது பின்னர் அது U வடிவ கடத்தியை கொண்டிருக்கிறது இது உண்மையில் மேல்நிலை டிரான்ஸ்மிஷன் பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்த்தின் மீது சறுக்கி மின்சாரத்தைசேகரிக்கிறது எனவே ரயில்வே மின்மயமாக்கல் மண்டலம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வரும் கடத்தி இது மட்டுமே எனவே இதுதான் நாம் பயன்படுத்தும் கடத்தி அல்லது மேல்நிலை கடத்தி மற்றும் இங்குள்ள ரெயில் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய திரும்பும் கடத்தியாக இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் இது பெரிய அளவிலான தாமிரத்தை சேமிக்கப் போகிறது அதனால்தான் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்மிஷன் இழுவை பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நிச்சயமாக மின்சார காருக்குள் ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் மற்றும் ஒரு திருத்திரெக்டிஃபயர் இருக்கும் இரண்டும் DC மோட்டார் டிரைவோடு அங்கே உட்கார்ந்து இருக்கும் இப்படிதான் முழு விஷயமும் இயக்கப்படுகிறது ஆகவே டிரான்ஸ்மிஷனுக்கு முடுக்கிவிடுகின்ற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொதுவாக பவர் டிரான்ஸ்ஃபார்மர் என்று அழைக்கப்படுகிறது அதேசமயம் விநியோகத்திற்காக நாம் பயன்படுத்துவதை விநியோக மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் என்று அழைப்போம் எனவே பவர் டிரான்ஸ்ஃபார்மர்மின்மாற்றிகள் பொதுவாக ஜெனரேட்டரிலிருந்து வரும் வோல்டேஜை அதிகரிக்கிறது மற்றும் விநியோக மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் பரிமாற்றடிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷன் லைன் லிருந்து வரும் வோல்டேஜைஇறக்கி உங்கள் வீட்டு பயன்பாடு அல்லது தொழில் பயன்பாடுகள் மற்றும் பலவற்றிற்கு அனுப்புகிறது மீண்டும் செயல்பாட்டின் அடிப்படையில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்புடைய ஜெனரேட்டர் உருவாக்கும் போது மட்டுமே செயல்படும் சில காரணங்களால் ஜெனரேட்டர் மூடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுவோம் ஒருவேளை பராமரிப்புக்காக இருக்கலாம் ஒருவேளை ஒரு தவறு இருக்கலாம் சில பிரைம் மூவர் சாதாரணமாக இல்லாதிருக்கலாம் ஏதோ தவறு எனவே நீங்கள் ஜெனரேட்டரை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் ஜெனரேட்டரை நிறுத்துகிறீர்கள் என்றால் டிரான்ஸ்ஃபார்மர்மின்மாற்றி ஆற்றல் பெறாது எனவே பவர் டிரான்ஸ்ஃபார்மர்மின்மாற்றிகள் செயல்படும்போது மட்டுமே அதனோடு தொடர்புடைய ஜெனரேட்டர் செயல்படும் மேலும் அது அதன் முழு திறனுக்கும் கிட்டத்தட்ட 100 சதவீதம் லோடில் செயல்படும் இது 200 MVA ஜெனரேட்டர் என்று நான் சொன்னால் அது எப்போதும் 200 MVA க்கு ஒத்த ஒரு பவரை வழக்கமாக வழங்கும் எனவே டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றிகள் ஜெனரேட்டருடன் அதன் முழு திறனுக்கும் இயல்பாக செயல்படும் அதேசமயம் விநியோக மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர்24 7 எல்லா நேரத்திலும் ஒரு வருடத்தில் 365 நாட்களும் செயல்படும் நான் ஒரு விநியோக மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம் இது ஒரு வகுப்பு வகை நடந்தாலும் கூட LHC க்கு பவர் அளிக்கிறது நான் மின்மாற்றியை டிரான்ஸ்ஃபார்மரை உற்சாகப்படுத்த வேண்டும் எந்த வகுப்புகளும்வகைகளும் நடக்கவில்லை என்றாலும் எந்தநேரத்திலும் ஏதாவது நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் நான் பெரும்பாலான நேரங்களில் அது செயல்படுகின்றவாறுவைத்திருக்க வேண்டும் இதேபோல் எந்தவொரு வீட்டுச் சூழலையும் நான் வட்டாரத்தைப் பார்த்தால் எல்லா லோடுகளும் எல்லா நேரத்திலும் இருக்கும் என்று என்னால் கூற முடியாது ஒரு வாடிக்கையாளர் பவரை விரும்பினாலும் என்னால் எதையும் அனைத்து விட முடியாது எனவே விநியோக டிரான்ஸ்ஃபார்மர்கள் மின்மாற்றிகள் பொதுவாக ஒரு நாளைக்கு 24 மணிநேரமும் வருடத்தில் 365 நாட்களும் ஆற்றல் பெறும் எனவே விநியோக மின்மாற்றிகள்டிரான்ஸ்ஃபார்மர்கள் 100 சதவிகித லோடில் செயல்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இது உண்மையில் மதிப்பிடப்பட்டதை விட மிகக் குறைவாக இருக்கலாம் எனவே நீங்கள் அடிப்படையில் இந்த வேறுபாட்டை வடிவமைப்பு திறன் கணக்கீடுகள் மற்றும் அது போன்ற விஷயங்களில் பார்க்கப் போகிறீர்கள் நாங்கள் அதை பின்னர் பார்ப்போம் எனவே இவை டிரான்ஸ்ஃபார்மர்க்காகமின்மாற்றிக்காக நான் பேசிய இரண்டு குறிப்பிட்ட பயன்பாடுகள் அதை தவிர மின்மறுப்புஇம்பிடன்ஸ் மேட்சிங் பொருத்தத்திற்கான ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் என்னிடம் இருக்கலாம் அதிகபட்ச பவர்பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்ம் எனப்படும் ஒன்றைப் பற்றி நீங்கள் படித்திருக்க வேண்டும் மூல மின்மறுப்பு சோர்ஸ் இம்பிடன்ஸ் என்று நான் RSjXS ஐ சொன்னால் இதுதான் மூல மின்மறுப்பு சோர்ஸ் இம்பிடன்ஸ் சுமை மின்மறுப்பு லோடு இம்பிடன்ஸ் உண்மையில் RLjXL என்று நான் சொன்னால் எனக்கு RS RL மற்றும் XS −XL உள்ளது நான் அதிகபட்ச மின்பவர்பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்த்தைப் பெறப்போகிறேன் ஆகவேஎன்னிடம் ஒரு சோர்ஸ் ற்கும் சுமைக்கும் லோடுக்கும் இடையில் தலையிடும் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போதெல்லாம் ஒரு சூழ்நிலையை செய்ய அல்லது உருவாக்க முடியும் எனினும் சுமை மின்மறுப்புலோடு இம்பிடன்ஸ் மற்றும் மின்மறுப்புகள்சோர்ஸ் இம்பிடன்ஸ் திருப்பத்தின் விகிதத்தைப் பொறுத்து பொருந்துகின்றன இரண்டாம் பக்கத்திலிருந்து மின்மறுப்பு இம்பிடன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை முதன்மைப் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது N1N22 இதை இரண்டாம் பக்கத்தின் மின்மறுப்பு இம்பிடன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதனோடு பெருக்க வேண்டும் எனவே பொருத்தமான திருப்ப விகிதத்தைக் கொண்டிருப்பதன் மூலம் சுமை மின்மறுப்புலோடு இம்பிடன்ஸ் மற்றும் மூல மின்மறுப்புகள் சோர்ஸ் இம்பிடன்ஸ் பொருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க முடியும் இது பல மின்னணு சுற்றுகளில்எலக்ட்ரானிக் சர்க்யூட்களில் இது அடிக்கடி செய்யப்படுகிறது இதனால் அதிகபட்ச மின்பவர் பரிமாற்றடிரான்ஸ்மிஷன்ம் சோர்ஸ் லிருந்து சுமைக்கு லோடுக்கு நடைபெறுகிறது ஏனெனில் கிடைக்கக்கூடிய பவர் மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே மேலும் முடிந்தவரை சுமைக்கு லோடுக்கு மாற்ற விரும்புகிறேன் எனவே மின்மறுப்புடன்இம்பிடன்ஸ் உடன் பொருந்த விரும்புகிறேன் இது டிரான்ஸ்ஃபார்மரின்மின்மாற்றியின் பயன்பாடுகளில் ஒன்றாகும் நான் சொல்லும் மற்றொரு பயன்பாடு தனிமைப்படுத்தல் ஐசொலேஷன் தனிமைப்படுத்தல் ஐசொலேஷன் உயர் மின்னழுத்தத்திற்கும் வோல்டேஜிற்கும் குறைந்த மின்னழுத்தத்திற்கும்வோல்டேஜிற்கும் இடையில் உள்ளது அவை ஒரே கிரவுன்ட் ல் இணைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை எனவே தரையிறக்கம் உயர் மின்னழுத்தவோல்டேஜ் சோர்ஸ் ற்காக நீங்கள் எது செய்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் உதவியுடன் குறைந்த மின்னழுத்தவோல்டேஜ் பக்கத்திலிருந்து பிரிக்கப்படும் ஏனென்றால் டிரான்ஸ்ஃபார்மர்க்கு நேரடி மின் இணைப்பு இல்லை அது மின்காந்த தூண்டலால்எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல் மட்டுமே இணைக்கப்படுகிறது இது காந்த இணைப்பு மட்டுமே எனவே உயர் மின்னழுத்தவோல்டேஜ் பக்கத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தவோல்டேஜ் பக்கத்திற்கு அல்லது குறைந்த மின்னழுத்தவோல்டேஜ் பக்கத்திலிருந்து உயர் மின்னழுத்தவோல்டேஜ் பக்கத்திற்கு எந்த நேரடி மின்னோட்டகரண்ட்ஓட்டமும் இருக்காது ஏனெனில் அவை கடத்தியுடன்கண்டக்டர் உடன் இணைக்கப்படவில்லை அவை ஒரு கண்டக்டர் மூலம் இணைக்கப்படவில்லை எனவே ஒரு பக்கத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் அதுமறுபக்கத்ல் ஏற்படாது அல்லது அது மறுபக்கத்தை பாதிக்காது எனவே குறைந்த மின்னழுத்தவோல்டேஜ்பக்கத்திலிருந்து உயர் மின்னழுத்தவோல்டேஜ் பக்கத்தையும் அல்லது குறைந்த பவர் பக்கத்திலிருந்து உயர் பவர் பக்கத்தையும் தனிமைப்படுத்த விரும்புகிறேன் எடுத்துக்காட்டாக DC மோட்டரின் வேகத்தை நான் கட்டுப்படுத்தினால் DC மோட்டருக்குபவராக வழங்குவது கிலோவாட் மட்டத்தில் இருக்கலாம் ஆனால் DC மோட்டருக்கு பவரைக் கட்டுப்படுத்த நான் ஒரு டிரான்சிஸ்டர் அல்லது ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்துகிறேன் என்றால் அந்த மாற்றம் பேஸ் டிரைவ் அடிப்படை இயக்கி மூலம் இயக்கப்படும் மற்றும் முடக்கப்படும் எனவே அந்த பேஸ்டு டிரைவ் அடிப்படையிலான இயக்கி 15V மட்டத்தில் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் அதேசமயம் மோட்டார் 1 kV மட்டத்தில் கூட இயக்கப்படும் அது சாத்தியமாகும் எனவே மோட்டார் மற்றும் டிரான்சிஸ்டர் அடிப்படையிலான டிரைவ் சுற்றுக்குசர்க்யூட்க்கு இடையில் தனிமைப்படுத்தஐசொலேஷன் செய்ய நான் விரும்புகிறேன் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மின்மாற்றியைப் பயன்படுத்துவதன் மூலம் மிக நேர்த்தியாக செய்ய முடியும் எனவே பொதுவாக ஐசொலேஷன் தனிமைப்படுத்தப் படுவதற்கு எனக்கு சில பாதுகாப்பு தேவைப்படும்போது டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இது உண்மையில் உயர் பவர் பக்கத்தில் உள்ள தவறுகளுக்குஎதிராக எனக்கு சில பாதுகாப்பைத் தரும் எனவே அதிக பவர் கொண்ட பக்கத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அது குறைந்த பவர் பக்கத்தை பாதிக்காது எனது DC மோட்டாரை கட்டுப்படுத்தும் கணினி நுண்செயலி என்னிடம் இருக்கலாம் ஒரு கணினி முழுவதுமாக வெளியேற்றுவதை நான் விரும்பவில்லைஉயர் பவர் பக்கத்தில் ஒரு சிக்கலாக இருந்தால் அது தான் ஒரு ஐசொலேஷனை தனிமைப்படுத்தலைப் பயன்படுத்தலாம் மற்றொரு பயன்பாடு இது ஏற்கனவே ஒரு முறை நான் குறிப்பிட்ட அளவீடு எனவே இது சாத்தியமான மின்மாற்றியாகபொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மராகஇருக்கலாம் நான் ஒரு பரிமாற்றடிரான்ஸ்மிஷன் மட்டத்திலிருந்து 400 kV அளவை அளவிட விரும்புகிறேன் எனக்கு 400 kV வரம்பில் வோல்ட்மீட்டர் இருக்காது எனவே பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் சாத்தியமான மின்மாற்றியைப் பயன்படுத்தி அதை நிறுத்திவிட்டு பின் அதனை குறைந்த வரம்பின் வோல்ட்மீட்டருக்கு கொடுக்க விரும்புகிறேன் எனவே அடிப்படையில் இது உயர் மின்னழுத்தங்களை வோல்டேஜ்களை அளவிடுவது ஆகும் இதேபோல் என்னிடம் கரண்ட் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம் இது உண்மையில் கரண்ட் மதிப்பைக் குறைக்கும் இதனால் அது அம்மீட்டர் வரம்பிற்குள் விழும் எனவே இது உயர் மின்னோட்டத்தை கரண்ட்டை அளவிடுவதற்கு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது AC அளவீட்டுக்கு மட்டுமே செய்ய முடியும் DC அளவீட்டுக்கு இதை செய்ய முடியாது வெளிப்படையாக இது AC அளவீட்டுக்கு மட்டுமே கடைசியாக ஆனால் குறைந்தது அல்ல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் தட்டு டேப் மாற்றும் மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் ஆகியவை உள்ளன ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் உதாரணமாக ஒற்றை முறுக்கு மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் எனவே நான் ஒரு முறுக்கு வைத்திருக்கலாம் அது ஒரு மையத்தில் கோரில் பிணைக்கப்பட்டுள்ளது நான் இப்போது மையத்தைக் கோரை காட்டவில்லை எனவே 1000 திருப்பங்கள் இருந்தால் 980 திருப்பங்கள் வரை மட்டுமே மின்னழுத்தத்தைவோல்டேஜை வழங்க முடியும் எனவே நான் இணைப்பது குறைந்த எண்ணிக்கையிலான திருப்பங்களுக்கு மட்டுமே பின்னர் எனது மின்மாற்றியில்டிரான்ஸ்பார்மரில் கிடைக்கும் மொத்த திருப்பங்களின் எண்ணிக்கை என்ன ஒருவேளை நான் 230 V உடன் இணைக்கிறேன் எனவே வெளியீட்டில் நான் பெறுவது 250 V வரை எளிதாக செல்ல முடியும் எனவே இது அதிகரிப்பது 2 முறுக்குகளுடன் அல்ல மறுபுறம் திருப்பங்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருப்பதால் 900 திருப்பங்களுக்கு மட்டுமே வோல்டேஜை வழங்குகிறேன் ஆனால் வெளியீட்டில் நான் தட்டுவது 1000 திருப்பங்களுடன் ஒத்திருக்கிறது எனவே வெளிப்படையாக நான் 900 திருப்பங்களுக்கு 900 volts பயன்படுத்துகிறேன் என்றால் 1000 திருப்பங்களுக்கு 1000 volts ஐ பெற முடியும் அதுதான் மின்மாற்றியின்டிரான்ஸ்பார்மரின் மொத்த திருப்பங்களின் எண்ணிக்கை இங்கே ஐசொலேஷன் தெளிவாக இல்லை முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை அடிப்படையில் ஒரே பிணைப்பு ஒரே விஷயம் என்னவென்றால் குறைந்த எண்ணிக்கையிலான திருப்பங்கள் முதன்மை பக்கத்தில் உள்ளன மற்றும் அதிக எண்ணிக்கையிலான திருப்பங்கள் இரண்டாம் பக்கத்தில் உள்ளன அது மட்டும்தான் வித்தியாசம் எனவே இது எத்தனை திருப்பங்களைத் தட்டுகிறது என்பதைப் பொறுத்து அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அனுமதிக்கும் ஆகவே நான் பல எண்ணிக்கையிலான தட்டுகளைப் பெற்றுள்ளதால் இதை அழைக்கிறேன் நான் அதை இங்கிருந்து தட்டலாம் நான் இங்கிருந்து தட்டலாம் இங்கிருந்து தட்டலாம் எனவே இதை 1 ஆக இருக்கலாம் இது தட்டு 2 இது தட்டு 3 எனவே நான் பல எண்ணிக்கையிலான தட்டுகளை வைத்திருக்க முடியும் மேலும் இந்த ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் இருந்து எந்த அளவு மின்னழுத்தத்தையும் வோல்டேஜையும் தட்டுவதற்கு நான் தேர்வு செய்யலாம் எனது தேவைக்கேற்ப இதைச் செய்ய முடியும் எனவே இந்த வகையான மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் தட்டுடேப் மாற்றும் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் ஒரு டேபிலிருந்து இன்னொன்றுக்கு மாறலாம் இந்த பயன்பாடுகள் துணை மின்நிலையங்களில் அதிகம் காணப்படுகின்றன மேலும் இது உருவாக்கும் நிலையங்கள் சுவிட்ச் யார்டில் கூட இருக்கலாம் ஏனெனில் ஜெனரேட்டர் 15 kilovolts உருவாக்குகிறது என்று சொல்லலாம் மற்றும் நான் அதை பரப்புவதற்கு டிரான்ஸ்மிஷன் செய்வதற்கு 400 kilovolts வரை அதிகரிக்க முயற்சிக்கிறேன் பெயரளவு சுமையில் நாமினல் லோடில் வெளியீடு 400 kilovolts இருக்கும்போது 100 சதவிகிதம் லோடு வெளிப்படையாக மின்மாற்றிக்குள் டிரான்ஸ்ஃபார்மர்க்குள் ஜெனரேட்டருக்குள் சில உள் வீழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் அவை அனைத்திலும் சில R மற்றும் சில jX உள்ளன எனவே கரண்ட்டை மின்னோட்டத்தைப் பொறுத்து உபகரணங்கள் சில வீழ்ச்சியைக் கொண்டிருக்கின்றன எனவே ஜெனரேட்டரின் முனையத்தில் உள்ள மின்னழுத்தம் வோல்டேஜ் 400 kV மைனஸாக இருக்கும் என்று நான் கூறுவேன் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் ஜெனரேட்டரின் R jX எதுவாக இருந்தாலும் மின்னோட்டத்தால்கரண்டால் பெருக்கப்படுகிறது நிச்சயமாக நான் பவர் காரணி கோணத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை இப்படிதான் நான் டெர்மினல் வோல்டேஜை முனைய மின்னழுத்தத்தைப் பெறப் போகிறேன் நான் சில சுமைகளைலோடுகளை அணைத்தால் சுமைகள்லோடுகள் போய்விட்டால் மின்னோட்டம் கரண்ட்குறையும் மின்னோட்டம் கரண்ட் குறைந்துவிட்டால் புதிய மின்னோட்டத்தால்கரண்டால் பெருக்கப்படும் RjX நான் முன்பு பெற்றதை விட நிச்சயமாக சிறியதாக இருக்கும் எனவே வீழ்ச்சி குறைவாக இருந்தால் முதலில் எனக்கு 400 மைனஸ் கிடைத்தது என்று சொல்லலாம் இந்த வீழ்ச்சி 380 KV ஆக இருந்தது மற்றும் நான் 380 KV மட்டுமே ஜெனரேட்டர் முனையத்தின் முடிவில் அல்லது பரிமாற்றடிரான்ஸ்மிஷன் கோட்டின் இறுதி முனையத்தில் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போது அது 390 ஐ விட அதிகமாக அல்லது 395 KV போன்றது கூட செல்லக்கூடும் என் உபகரணங்கள் 395 KVயைத் தாங்க முடியாமல் போகலாம் எனவே குறைந்த எண்ணிக்கையிலான திருப்பத்தில் டேப் வைக்க விரும்புகிறேன் நீங்கள் நான் சொல்ல வருவதை புரிந்து கொண்டீர்களா எனவே நான் முதலில் வைத்தால்எனது டேப் இங்கே இருந்திருக்கலாம் இப்போது நான் என் டேபை ஒரு குறைந்த புள்ளியில் வைக்க விரும்புகிறேன் நான் அதை ஒரு குறைந்த புள்ளியில் வைத்தால் உள்வரும் மின்னழுத்தம்வோல்டேஜ் கூட ஓரளவு குறையும் மின்னழுத்தம்வோல்டேஜ் அதற்கேற்ப குறைந்துவிட்டால் நான் பெறுவதை விட சற்று குறைந்த மின்னழுத்தத்தை வோல்டேஜைமுனையத்திலும் வைத்து இருக்கப் போகிறேன் எனவே டேப் மாற்றும் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் மின்னழுத்தத்தில் வோல்டேஜில் சிறிய மாற்றங்களைச் செய்ய அனுமதிக்கிறது இதனால் எந்த உயர் வீழ்ச்சி அல்லது குறைந்த வீழ்ச்சியும் ஈடுசெய்யப்படும் எனவே டேப் மாற்றும் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய நன்மை இது எனவே மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் பயன்பாடுகளுக்காக இது பவர் மின்மாற்றி விநியோக மின்மாற்றி அளவீட்டு மின்மாற்றி தனிமை ஐசொலேஷன் மின்மாற்றி மற்றும் ஆட்டோ மின்மாற்றி என மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் செயல்பாட்டில் மாறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது எனவே இவை பயன்பாட்டின் படி மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் பல்வேறு வகைப்பாடுகளாகும் எனவே மின்மாற்றியில்டிரான்ஸ்ஃபார்மரில் மற்றொரு மாறுபாடு அல்லது வகைப்பாட்டைப் பார்க்க முயற்சிப்போம் இது உண்மையில் சிங்கிள் பேஸ் மற்றும் திரி பேஸ் ஆகும் சிங்கிள் பேஸ் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் பொதுவாக வீட்டு பயன்பாடுகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் திரி பேஸ் பார்க்க மாட்டீர்கள் சிங்கிள் பேஸ் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் பரிமாற்றடிரான்ஸ்மிஷன் அல்லது விநியோகபயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது அதேசமயம் அனைத்து பரிமாற்ற டிரான்ஸ்மிஷன் மற்றும் விநியோக பயன்பாடுகளிலும்திரி பேஸ்கள் எப்போதும் பயன்படுத்தப்படுகின்றன கட்டுமானத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு வகை வகைப்பாடு எங்களிடம் உள்ளது எனவே கட்டுமானத்தின் அடிப்படையில் கோர் வகை கட்டுமானம் அல்லது ஷெல் வகை கட்டுமானம் என்று ஒன்று இருக்கலாம் கோர் வகை கட்டுமானம் என்று நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இதுபோன்ற ஒரு லேமினேஷனை நான் கொண்டிருக்கப்போகிறேன் என்று சொல்லலாம் பொதுவாக லேமினேஷன்கள் 2 துண்டுகளால் செய்யப்படும் ஒன்று C வடிவம் என்று அழைத்தால் மற்றொன்று ஒரு நேர் கோடு அல்லது ஒரு தடி வகையான கட்டுமானம் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் ஒரு முறுக்கை இங்கே வைக்க வேண்டும் மற்றொரு முறுக்கு இங்கே இருக்கலாம் எனவே இதை நான் கோர் வகை கட்டுமானம் என்று அழைக்கிறேன் தயவுசெய்து கவனிக்கவும் முறுக்கின் ஒரு பக்கத்தில் மட்டுமே நான் இரும்பு வைத்திருக்கப் போகிறேன் அதே சமயம் முறுக்கின் இந்தப் பக்கத்தில் நான் காற்று வைத்திருக்கிறேன் எனவே இயற்கையாகவே நான் இங்கே பாயும் எந்த ஃப்ளக்ஸ் கோடுகளையும் பார்த்தால் எனக்கு கசிவு என்று ஒன்று இருக்கலாம் இவை கசிவு கோடுகளாக இருக்கும் இந்த பக்கத்தில் நான் கசிவு கோடுகளைப் பார்த்தால் எனக்கு மிகச் சிறிய காற்றுப் பாதை உள்ளது ஆனால் சாளரம் விண்டோ அதிகம் இல்லை ஆனால் மறுபுறம் பெரிய அளவிலான காற்று கிடைக்கிறது எனவே கோர் கட்டுமானத்தில் குறைந்தது ஒரு பக்கத்திலாவது முறுக்குகள் காற்றால் சூழப்பட்டுள்ளன அதேசமயம் மறுபுறத்தில் நீங்கள் சில லிம்ப்களை மிக நெருக்கமாக கொண்டு வருகிறீர்கள் அதேசமயம் ஷெல் கட்டுமானத்தில் நான் உண்மையில் ஒரு E வகை கோரைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் இதை E வடிவத்தில் காட்டுகிறேன் இது எப்படி இருக்கிறது மற்றும் நான் அடிப்படையில் இதை எனது கோராக மையமாகக் கொண்டிருக்கப் போகிறேன் இது போன்ற ஒரு நேர் கோட்டின் உதவியுடன் இதை மூடப் போகிறேன் எனவே நான் அடிப்படையில் முறுக்குகளை மையப் பகுதியில் மட்டுமே வைத்திருக்கலாம் எனவே முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இரண்டும் முறுக்கின் நடுத்தர பகுதியில் மட்டுமே வைக்கப்படலாம் அதாவது இருபுறமும் நான் அதைச் சுற்றி இரும்பு வைத்திருக்கப் போகிறேன் எனவே இந்த விஷயத்தில் தயக்கம்ரிலக்டன்ஸ் உண்மையில் மிகவும் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக முழு காந்தப்புலக் கோடுகளும் தங்களை மையத்திற்குள்கோருக்குள் மட்டுமே கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் இதுபோன்று இதுபோன்றது எதுவும் காற்றில் தப்பிக்காது அதேசமயம் மற்ற விஷயத்தில் நான் முறுக்கை சுற்றி பெரிய அளவிலான காற்றைக் கொண்டிருக்கிறேன் என்பதால் அதிக எண்ணிக்கையிலான கோடுகள் காற்றில் கசியக்கூடும் அவற்றில் சில நிச்சயமாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் காற்றில் கசிந்துவிடும் ஆனால் இந்த விஷயத்தில் காற்றில் கசியும் கோடுகளின் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கலாம் எனவே நான் அடிப்படையில் இந்த இரண்டு வகையான கட்டுமானங்களைக் கொண்டிருப்பேன் இங்கே கசிவு சற்று அதிகமாக இருக்கும் மேலும் இது மிகவும் விலை உயர்ந்தது என்று நான் தெளிவாகக் கூற வேண்டும் ஏனெனில் இந்த மையத்தை கோரை உருவாக்க அதிக அளவு இரும்பு தேவைப்படும் எனவே இந்த மையத்தை கோரை உருவாக்க எனக்கு அதிக அளவு இரும்பு தேவைப்படும் எனவே இவை இரண்டு வகையான கட்டுமானங்கள் நான் அதிக தயக்கத்தைரிலக்டன்ஸ் ஐ பொறுத்துக்கொள்ள முடியாத இடத்தைப் பொறுத்து இந்த கட்டுமானத்தை நான் கடைப்பிடிக்க வேண்டும் ஷெல் வகை கட்டுமானம் நாம் செய்ய விரும்பும் இன்னொரு விஷயம் என்னவென்றால்கோர் மையம் இதுபோல கட்டப்பட்டுள்ளது நான் உங்களிடம் சொன்னது போல ஒன்றின் பின்னால் இன்னொன்று அடுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த C வடிவம் மற்றும் ஒரு நேர் கோடு போன்றவற்றைக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் நாம் இரண்டாவதை வைத்து இருக்க விரும்பலாம் இது முதல் அடுக்கு இது முதல் ஸ்டாம்பிங் முத்திரை என்று நான் சொன்னால் இதற்கு நேர்மாறாக இரண்டாவது ஸ்டாம்பிங் முத்திரையை வைத்திருப்பேன் எனவே நான் கீழே C வடிவத்தைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அடிப்படையில் இந்த நேர் கோட்டை மேலே கொண்டிருப்பேன் ஆகவே காற்று இடைவெளி தொடர்ச்சியாக மாறாமல் இருக்க ஒன்றின் பின்னால் ஒன்றை வைப்பேன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு சிறிய காற்று இடைவெளி இருக்கும் இங்கே ஒரு சிறிய காற்று இடைவெளியைப் பெறப்போகிறேன் இந்த விஷயத்தில் இதேபோல் என்னிடம் இங்கே ஒரு சிறிய காற்று இடைவெளி இருக்கும் இந்த காற்று இடைவெளி ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியாக தொடர நான் விரும்பவில்லை ஏனெனில் அது தயக்கத்தைரிலக்டன்ஸ் ஐ அதிகரிக்கும் எனவே முதல் ஸ்டாம்பிங்முத்திரையை நேரான பகுதியுடன் கீழே வைக்க விரும்புகிறேன் இரண்டாவது ஸ்டாம்பிங் முத்திரையை நேரான பகுதியுடன் மேல் வைக்க விரும்புகிறேன் தொடர்ந்து நான் அதை செய்வேன் முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மற்றும் பல அதே விஷயத்தை நான் இங்கேயும் செய்ய முடியும் ஒரு விஷயத்தில் மேலே நான் E ஐ வைக்கலாம்கீழே நான் நேர் கோட்டை வைக்கலாம் இரண்டாவது ஸ்டாம்பிங்கில் நேர் கோடு மேலே மற்றும் E கீழே இருக்கும் எனவே நான் இதை மாறி மாறி செய்ய முடியும் இதனால் ஸ்டாம்பிங் முத்திரைகள் வழியாக காற்று இடைவெளி தொடராது எனவே தயக்கம்ரிலக்டன்ஸ் ஓரளவு மட்டுப்படுத்தப்படும் ஏனெனில் நான் இதை மாறி மாறி ஏற்பாடு செய்கிறேன் எனவே இவை மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் சில கட்டுமான விவரங்கள் பொதுவாக கோர் பொருள் சிலிக்கான் எஃகு ஆகும் மற்றும் ஸ்டாம்பிங் தடிமன் 0 3 முதல் 0 5 mm வரை எங்கும் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாம்பிங்கும் உங்களுக்குத் தெரியும் இவ்வளவு தடிமனாக இருக்கும் கேள்வி என்னவென்றால் சதுர வடிவத்தில் அல்லது E மூடிய வடிவத்தில் இருக்கும் ஒரு ஒற்றை முத்திரையாகஸ்டாம்பிங்காக நாம் ஏன் மையத்தைகோரை உருவாக்கக்கூடாது மாறாமல் முறுக்குகள் உங்களுக்குத் தெரியும் உண்மையில் மிகவும் கனமானவை முறுக்குகள் கனமாக இருந்தால் முன் செயலாக்கப்பட்ட கோரை மையத்தைச் சுற்றி முறுக்குகளை கைமுறையாக செய்வது அல்லது இயந்திரம் முறுக்கிய முறுக்குகளை உருவாக்குவது மிகவும் கடினம் மாறாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் C வடிவத்தில் ஸ்டாம்பிங் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு மோதிரத்தை வைப்பது போல் முறுக்குகளை நீங்கள் வைக்கிறீர்கள் ஒரு விரலில் எனவே நீங்கள் மோதிரத்தை வைத்துவிட்டு பின்னர் மறுபக்கத்தை மூடுங்கள் இப்படிதான் மின்மாற்றிகள்டிரான்ஸ்ஃபார்மர்கள் பொதுவாக தயாரிக்கப்படுகின்றன ஏனெனில் முறுக்குகள் மிகவும் கனமாக இருக்கும் எனவே நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய சிக்கலை சந்திக்கப் போகிறீர்கள் உண்மையில் மூன்று கட்ட மின்மாற்றிகள்திரி பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொண்டு செல்ல மிகவும் கடினமாக இருக்கும் எனவே ஒரு மின்நிலையம் உருவாக்கப்படும்போது சாலைகள் புனரமைக்கப்படும் பாலங்கள் புனரமைக்கப்படும் அனைத்து ரயில் தடங்களும் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் டிரான்ஸ்ஃபார்மரை மின்மாற்றியைக் கொண்டு செல்வதற்காக எடுத்துக்காட்டாக BHEL போபால் BHEL ஹரித்வார் ஹரித்வார் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் மின்மாற்றிகளை உருவாக்குகிறது எனவே ஆந்திராவில் ராமகுண்டம் ஆலை கட்டப்பட்டபோது அது முழுமையாக மூழ்காமல் இருக்கும்படி உறுதி செய்து கொள்ள இடையே உள்ள அனைத்து பாலங்கள் ரயில் தடங்கள் மற்றும் சாலைகள் மிகவும் வலுவாக வலுவூட்டப்பட்டன இல்லையெனில் சாலை அல்லது தடங்கள் முற்றிலுமாக இடிந்து விழுந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே இயந்திர வலிமையும் கவனித்துக்கொள்வது மிகவும் முக்கியம் இல்லையெனில் நீங்கள் பொதுவாக திரி பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரைமூன்று கட்ட மின்மாற்றியைக் கொண்டு செல்ல முடியாது மூன்று கட்ட மின்மாற்றிகள்திரி பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்கள் பொதுவாக மூன்று ஒற்றை பேஸ் பைகளால் ஆனதற்கு இது ஒரு காரணம் நாங்கள் திரி பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை மூன்று கட்ட மின்மாற்றியை ஒருபோதும் நேரடியாக திரி பேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக மூன்று கட்ட மின்மாற்றியாக மாற்றுவதில்லை மூன்று ஒற்றை கட்ட மின்மாற்றிகள்சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்கள் அவற்றை ஸ்டாரில் அல்லது டெல்டாவில் வெளிப்புறமாக இணைக்க முயற்சிக்கிறோம் இதனால் நீங்கள் கொண்டு செல்லும்போது அது எளிமையாகிவிடும் மேலும் சில காப்புப்பிரதிகளை நீங்கள் சேமிக்க விரும்பினால் எப்போதும் ஒரு காப்புப்பிரதியை முழு மூன்று கட்டமாக திரி பேஸ் ஆக சேமிப்பதை விட ஒற்றை கட்டமாக சிங்கிள் பேஸ் ஆக சேமிக்க வேண்டும் எனவே இது பணத்தை மிச்சப்படுத்துகிறது பொதுவாக மூன்று கட்ட மின்மாற்றிகள்திரி பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்கள் வங்கிகள் ஒருபோதும் நேரடியாக மூன்று கட்டதிரி பேஸ் கட்டுமானமாக இல்லாததற்கு இதுவே காரணம் இது ஸ்டார் அல்லது டெல்டா உள்ளமைவில் இணைக்கப்பட்ட மூன்று ஒற்றை கட்ட மின்மாற்றிகள்சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஆகும் எனவே இப்போது ஒரு மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் பகுப்பாய்விற்கு செல்வோம் ஒற்றை கட்ட மின்மாற்றியைசிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை திட்டவட்டமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் எனவே நான் வெறுமனே இதை இரண்டு முறுக்குகளாக காண்பிப்பேன் அவை நிச்சயமாக இரண்டு இணை கோடுகளின் உதவியுடன் காண்பிக்கப்படும் இடையில் அமர்ந்திருக்கும் இரண்டு இணை கோடுகளின் உதவியுடன் கோர் காண்பிக்கப்படும் இது ஒரு மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் பிரதிநிதித்துவம் எனவே நான் இங்கே V1 இன் வோல்டேஜை மின்னழுத்தத்தைப் செலுத்தப் போகிறேன் மேலும் V2 இன் வோல்டேஜை மின்னழுத்தத்தை வெளியீடாகப் பெறப் போகிறேன் இரண்டாம் பக்கத்தில் மின்காந்த தூண்டலைஇண்டக்ஷனை ஏற்படுத்தும் ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவ இது சிலிக்கான் ஸ்டீல் அல்லது ஃபெரோ காந்தப் பொருட்களால் ஆனதால் எனக்கு பெரிய அளவு MMF தேவையில்லை தயக்கம்ரிலக்டன்ஸ் உண்மையில் மிகவும் சிறியது பெயரளவு பாய்ச்சலை நிறுவ தயக்கம்ரிலக்டன்ஸ் சிறியதாக இருப்பதால் எனக்கு மிக மிகக் குறைந்த அளவு MMF தேவைப்படும் வெறுமனே நான் 0 MMFஅதை செய்ய முடியும் என்று நான் சொல்ல வேண்டும் இது உண்மையல்ல தயக்கம்ரிலக்டன்ஸ் 0 அல்ல தயக்கம்ரிலக்டன்ஸ் சில குறைந்தபட்ச அளவு அதனால் தயக்கம்ரிலக்டன்ஸ் நான் நிறுவ விரும்பும் ஃப்ளக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதனோடு பெருக்கப்படுகிறது இது MMF க்கு பங்களிக்கிறது அந்த MMF ஒரு ஃபெரோ காந்த கோர் மின்மாற்றியில்டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு சிறிய அளவு எனவே மையத்தில் கோரில் ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவ நான் அதை சொல்ல போகிறேன் குறைந்தபட்ச மின்னோட்டம் கரண்ட் தேவை மிகக் குறைந்த மின்னோட்டம் கரண்ட் தேவை கோர் பொருளுக்கு நான் மிகக் குறைந்த தயக்கம்ரிலக்டன்ஸ் கொண்டிருக்கிறேன் என்பதே இதற்குக் காரணம் இப்போது நான் ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம் உண்மையில் ∅ என்று ஒரு பாய்ச்சலைஃப்ளக்ஸ் ஐ நான் நிறுவியுள்ளேன் இது உண்மையில் ∅msin ωt ஆல் வழங்கப்படுகிறது இது மையத்தில்கோரில் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் ஆகும் மையத்திற்கு ஒரு நல்ல அளவு பெர்மியபிலில்டி ஊடுருவக்கூடிய தன்மையை நான் பெறப்போகிறேன் என்று கருதி முதன்மை முறுக்கை இணைக்கும் ஃப்ளக்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த முழு ஃப்ளக்ஸ் இரண்டாம் நிலை முன்இணைப்பையும் இணைக்க வேண்டும் எனவே இந்த ஃப்ளக்ஸ் முதன்மை முறுக்குகளை இணைப்பது மட்டுமல்ல இது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலையை இணைக்கும் ஒரு ஃப்ளக்ஸ் ஆகும் இரண்டுமே ஒரே அளவிலான ஃப்ளக்ஸ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஃபாரடேயின் சட்டப்படி முதன்மை அல்லது இரண்டாம் நிலையில் இன்டியூஸ்டு தூண்டப்பட்ட EMF d∅dt என நான் சொல்ல வேண்டும் எனவே இதை நான் ∅mcos ωt என எழுத முடியும் இதுதான் இன்டியூஸ்டு தூண்டப்பட்ட EMF ஆக இருக்கும் எனவே இது இன்டியூஸ்டு தூண்டப்பட்ட EMF என்றால் இதை நான் ∅m 2πfcos ωt என எழுத முடியும் அங்கு f என்பது அதிர்வெண் அந்த அதிர்வெண்ணில் முழு மின்னோட்டம்கரண்ட் அல்லது ஃப்ளக்ஸ் ஊசலாடுகிறது இப்போது இன்டியூஸ்டு தூண்டப்பட்ட EMF இன் RMS மதிப்பு ∅m 2πf2 க்கு சமமாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் மின்னழுத்தத்தின்வோல்டேஜின் உச்ச மதிப்பு ∅m 2πf RMS மதிப்பைப் பெற நான் அதை 2 ஆல் வகுக்கிறேன் எனவே அடிப்படையில் இது உங்களுக்குத் தரும் நீங்கள் அதைக் கணக்கிட்டால் அது உங்களுக்கு 4 44 f∅m தரும் இதுதான் ஒரு சுற்றுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ்டு வோல்டேஜாக தூண்டப்படும் மின்னழுத்தமாக இருக்கும் ஒரு சுற்று பற்றி நான் பேசினால் இன்டியூஸ்டுதூண்டப்பட்ட EMF d∅dt தொடரில் இணைக்கப்பட்டுள்ள n திருப்பங்களைப் பற்றி நான் பேசினால் இன்டியூஸ்டுதூண்டப்பட்ட மொத்த மின்னழுத்தம்வோல்டேஜ் n மடங்கு d∅dt ஆக இருக்கும் எனவே முதன்மையில் இன்டியூஸ்டு வோல்டேஜ் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் ET க்கு சமமாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் அது ஒரு முறைக்கு தூண்டப்பட்ட மின்னழுத்தம் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இது ET ஐ N1 ஆல் பெருக்கப்படுகிறது என்று சொல்ல முடியும் N1 என்பது முதன்மைத் திருப்பங்களின் எண்ணிக்கை எனவே ET ஐ N2 ஆல் பெருக்கினால் இரண்டாம் நிலையில் இன்டியூஸ்டு வோல்டேஜின் தூண்டப்பட்ட மின்னழுத்தத்தின் அளவாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் எனவே இதில் இருந்து நான் V1V2N2N2 என்று சொல்ல முடியும்இது ஒரு மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் அடிப்படை மின்னழுத்த வோல்டேஜ் சமன்பாடு எனவே ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சுமையுடன்லோடுடன் இணைக்கப்படும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் முதலில் இங்கே ஒரு சுமை லோடு இல்லாத நிலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மின்மாற்றியைக் குறிக்கிறேன் இது எனது கோர் மையமாகும் இங்கு முதன்மையானது சுற்றப்பட்டுள்ளது இரண்டாம் நிலை இங்கே சுற்றப்பட்டுள்ளதைப் போல நான் காண்பிக்கிறேன் நான் இங்கே V1 என்ற வோல்டேஜை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் V2 என்ற வோல்டேஜ் மின்னழுத்தம் நான் இங்கு பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் தற்போது இரண்டாம் பக்கமானது திறந்து விடப்பட்டுள்ளது இங்கு முதன்மை நிலை பெறுவது ஃப்ளக்ஸ் நிறுவப்படுவதற்குத் தேவையான மின்னோட்டம்கரண்ட் மட்டுமே அதைத் தவிர வேறொன்றுமில்லை நாமினல் ஃப்ளக்ஸ் பெயரளவு ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்றை நான் நிறுவ விரும்பினால் எனக்கு மிகவும் சிறிய அளவு மின்னோட்டம்கரண்ட் தேவைப்படலாம் ஏனெனில் மையத்தில்கோரில் அதிக ஊடுருவக்கூடிய தன்மை பெர்மியபிலில்டிஇருப்பதன் காரணமாக எனவே இரண்டாம் நிலை திறந்திருக்கும் போது மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் பெறும் கரண்ட் சுமையற்ற மின்னோட்டம் லோடு அற்ற கரண்ட் என்று அழைக்கப்படுகிறது மின்மாற்றியில்டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த சுமையும் லோடும் இணைக்கப்படாதபோது இந்த I0 கரண்ட்டை சுமையற்ற மின்னோட்டம் என்று அழைக்கலாம் இது ஒரு மின்மாற்றியின்டிரான்ஸ்ஃபார்மரின் சுமையற்ற மின்னோட்டம் ஆகும் உங்கள் கோர் அதாவது ஃபெரோ காந்த மையத்தின் கோரின் அதிக பெர்மியபிலில்டி ஊடுருவக்கூடிய தன்மை காரணமாக அது மிகவும் சிறியதாக இருக்கும் மிக தெளிவாக இது ஒரு காற்று கோர் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் என்றால் சுமையற்ற மின்னோட்டம் கூட மிகப் பெரியதாக இருக்கும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஃப்ளக்ஸ் தன்னை நிறுவுவதற்கு எந்த சுமையும் லோடும் இல்லாதபோது கூட எனக்கு நல்ல அளவு மின்னோட்டம்கரண்ட் அல்லது MMF ஒரு நல்ல அளவு தேவைப்படும் காற்று இடைவெளியில் அதிக தயக்கம்ரிலக்டன்ஸ் இருப்பதால் எனவே கோர் உருவாக்கப்படுவது இது ஒரு காற்று கோர் மின்மாற்றிடிரான்ஸ்ஃபார்மர் பின்னர் சுமையற்ற நிலையிலும் கூட மிகப் பெரிய மின்னோட்டம்கரண்ட் எனக்கு தேவைப்படும் இப்போது நான் சுமைகளைலோடுகளை இணைக்கப் போகிறேன் என்று சொல்லலாம் எனவே இது எனது முதன்மை நான் V1 ஐப் பயன்படுத்தினேன் என்னிடம் இருந்தது என்னவென்றால் இது சுமைலோடு இல்லை இப்போது நான் இரண்டாம் நிலையை ஒரு சுமையோடுலோடோடு இணைக்கப் போகிறேன் எனவே இது சுமைலோடு மற்றும் இது உண்மையில் I2 என்னும்மின்னோட்டத்தைகரண்ட்டை பெறுகிறது என்று சொல்லலாம் இது I2 என்னும் மின்னோட்டத்தைகரண்ட்டை பெறும்போது அடிப்படையில் இந்த மின்னோட்டமும்கரண்ட்டும் அமைதியாக இருக்கப் போவதில்லை அது நிச்சயமாக ஒரு பாய்ச்சலைஃப்ளக்ஸ் ஐ நிறுவும் மற்றும் இது ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவும் போது அது மீண்டும் இயற்கையாகமாறுவதாக இருக்கும் ஏனெனில் V2 மாற்றாக இருந்தது I2 வும் மாற்றாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நான் ஒரு மாற்று ஃப்ளக்ஸை நிறுவப்பட்டிருப்பேன் இந்த ஃப்ளக்ஸ் அசல் ஃப்ளக்ஸுக்கு அடிமையாகிவிட்டால் அந்த ஃப்ளக்ஸ் இறுதியில் முடிவிலியை எட்டும் மிகப் பெரிய மதிப்பு எனவே வெளிப்படையாக அது லென்ஸின் சட்டத்தால் அசல் ஃப்ளக்ஸை எதிர்க்கும் I2 ஆல் நிறுவப்பட்ட புதிய ஃப்ளக்ஸ் அசல் ஃப்ளக்ஸை எதிர்க்கும் மேலும் இந்த I2 மிகப் பெரியதாக இருக்கலாம் ஏனெனில் இது சுமைலோடு என்ன கேட்கிறது என்பதைப் பொறுத்தது நான் 400 volts டிரான்ஸ்ஃபார்ம ரைக் கொண்டிருந்தால்என்னிடம் 4 Ω மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது அதை காட்டிலும் 100 ஆம்பியர் பாய்கின்றன எனவே வெளிப்படையாக லோடு கரண்டாக பெரிய அளவு கரண்ட் பாய்வதைபெறப்போகிறேன் எனவே முறுக்கு வழியாக பாயும் இந்த பெரிய கரண்ட் ஒரு ஃப்ளக்ஸை நிறுவும் இது உண்மையில் அசல் ஃப்ளக்ஸை எதிர்க்கும் இது அசல் ஃப்ளக்ஸை எதிர்த்தால் அசல் ஃப்ளக்ஸ் முற்றிலும் சரிந்து விடும் அது அழிக்கப்படும் அசல் ஃப்ளக்ஸ் அழிக்கப்பட்டால் டிரான்ஸ்ஃபார்மர் நடவடிக்கை இருக்காது எந்த டிரான்ஸ்ஃபார்மர் செயலுக்கும் எந்த கேள்வியும் இல்லை ஏனென்றால் டிரான்ஸ்ஃபார்மர் நடவடிக்கை காரணமாக என்னிடம் V2 இருந்தது V2 காரணமாக மட்டுமே எனக்கு I2 இருந்தது மற்றும் I2 இப்போது மேலும் ஒரு ஃப்ளக்ஸை உருவாக்க வந்துள்ளது அது அசல் ஃப்ளக்ஸை அழித்தது எனவே முழு விஷயமும் நின்றுவிட்டது எனவே என்ன நடந்தது என்றால் டிரான்ஸ்ஃபார்மர் நடவடிக்கை சரிந்தால் எனக்கு V1 கிடைத்திருந்தால் மற்றும் முதலில் என்னிடம் e1 எனும் இன்டியூஸ்டு தூண்டப்பட்ட EMF இருந்தது V1 தோராயமாக e1 க்கு சமமாக இருந்தது அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் முறுக்குகளின் எதிர்ப்பு எதுவும் இல்லை என்று கருதினால் எனவே இப்போது ஃப்ளக்ஸ் சரிந்தால் நான் e1ஐ கிட்டத்தட்ட 0 ஆக பெறப்போகிறேன் ஆகவே e1 கிட்டத்தட்ட 0 ஆக மாறினால் முதன்மை முறுக்குக்குள் உள்ளே நுழையும் மின்னோட்டம் V1 e1அதை முதன்மை முறுக்கின் இம்பிடிடன்ஸ் மின்மறுப்பு எதுவாக இருந்தாலும் அதனோடு வகுக்கப்படும் படிப்படியாக உண்மையிலேயே மிகவும் பெரியதாக மாறும் e1 குறைந்து கொண்டே இருந்தால் V1 மற்றும் e1க்கு இடையிலான மின்னழுத்தவோல்டேஜ் வேறுபாட்டைக் கொண்டிருப்பேன் உண்மையில் ஒரு பெரிய கரண்ட்டை அது பெறுகிறது அது I1V1 e1R1jX1 க்கு சமமாக இருக்கும் லோடு நிபந்தனையின் கீழ் முதன்மை கரண்டாக நான் பெறும் இந்த I1 அத்தகைய மதிப்புக்குத் திரும்பும் இது லோடு இணைக்கப்பட்டுள்ளதால் எனக்கு கிடைத்த இரண்டாம்நிலை ஆம்பியர் திருப்பங்கள் அல்லது இரண்டாம்நிலை MMFக்கு அப்படியே சமம் மற்றும் எதிராக இருக்கும் இரண்டாம்நிலை ஆம்பியர் திருப்பங்கள் I2 N2 என்பது இரண்டாம் நிலை MMF ஆகும் "பேராசிரியர் மாணவர் உரையாடல் தொடங்குகிறது" மாணவர் சரியாக I1 என்றால் என்ன பேராசிரியர் I1 என்பது முதன்மையில் திடீரென அதிகரித்தகரண்ட் I0 என்பது அசல் கரண்ட் அது டிரான்ஸ்ஃபார்மர் லோடெட் ஆகாதபோது ஃப்ளக்ஸை நிறுவும் I1 என்பது ஒரு புதிய கரண்ட் இது ஃப்ளக்ஸ் சரிவதற்கு முயன்றதால் திடீரென முதன்மைக்கு வந்துள்ளது மற்றும் e1 மிகக் குறைந்த மதிப்புகளுக்குச் சென்றுவிட்டது எனவே திடீரென்று ஒரு புதிய கரண்ட் முதன்மை முறுக்குகளில் உயர்ந்ததுள்ளது இப்போது இந்த I1 அத்தகைய நிலையை எட்டும் அது N2 மற்றும் I2 க்கு சமமாகவும் எதிராகவும் இருக்கும் ஆகவே கோரை மையத்தைப் பொருத்தவரை அசல் ஃப்ளக்ஸ் நிலைக்குத் திரும்பி வருகிறோம் எனவே இது அடிப்படையில் இந்த I2N2 I1N1 இது முதன்மை முறுக்குகளில் நிறுவப்பட்ட புதிய மின்னோட்டம்கரண்ட் என்று கூறுகிறது வெளிப்படையாக நான் இன்னும் இந்த I0 ஐ வைத்திருப்பேன் அது போய்விட்டது என்று நான் சொல்லவில்லை ஆனால் I1 இன் புதிய மதிப்புடன் ஒப்பிடும்போது இந்த I0 மிகச்சிறியது எனவே ஒரு பொறியியல் தோராயமாக நான் I0 ஐ புறக்கணிக்க முடியும் I0 ஐ மறந்துவிடுங்கள் மற்றும் I2N2I1N1 என்று நான் கூறுவேன் எனவே I1I2N2N1 என்று சொல்ல முடியும் டிரான்ஸ்ஃபார்மரின் அனைத்து முறுக்குகளுக்கும் இந்த ஆம்பியர் திருப்பம் சமநிலைபேலன்ஸ் அல்லது MMF சமநிலை பேலன்ஸ் எந்தவொரு டிரான்ஸ்ஃபார்மரின் விஷயத்திலும் உண்மை ஆகும் கருவி மின்மாற்றி விநியோக மின்மாற்றி சக்திபவர் மின்மாற்றி மின்மறுப்புஇம்பிடிடன்ஸ் பொருந்தக்கூடிய மின்மாற்றி தனிமைஐசொலேஷன் மின்மாற்றி அல்லது ஆட்டோ மின்மாற்றி என எதைபார்த்தாலும்அவற்றின் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த ஆம்பியர் திருப்பத்தின் சமநிலை செல்லுபடியாகும் பேராசிரியர் மாணவர் உரையாடல் முடிவடைகிறது பார் நமக்கு அடிப்படையில் I2N2 இரண்டாம் ஆம்பியர் திருப்பங்கள் முதன்மை அல்லது முதலில் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸை பாய்ச்சலைக் அழிக்க முயற்சிக்கும் இப்போது முதன்மையானது மீண்டும் குதிக்கிறது இது ஃப்ளக்ஸ் அழிக்கப்படுவதை அனுமதிக்கவில்லை எனவே இது அடிப்படையில் மீண்டும் I1 க்கு ஒத்த ஒரு கரண்ட்டை புழக்கத்தில் விட முயற்சிக்கிறது அது மீண்டும் குதித்து வருகிறது மேலும் இது இதுபோன்ற ஒரு கரண்ட்டை பரப்புகிறது அது இரண்டாம் நிலை பக்கத்திலிருந்து அது எதிர்கொண்ட புதிய நிலை எதுவாக இருந்தாலும் அதை அழித்துவிடும் அதன் பிறகுதான் அது தானாகவே அசல் நிலைக்குத் திரும்பும் ஆகவே நான் I1 N1 ஐ MMF ஆக வைத்திருக்க வேண்டும் இது I2 N2 ஐ எதிர்க்கும் இரண்டும் சமமாகவும் நேர்மாறாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே I அசல் நிலைக்கு வரும்